எனவே 1 D எடுத்துக்காட்டுக்கு சாத்தியமான எளிய உதாரணத்துடன் தொடரலாம் எனவே நான் என்ன செய்யப் போகிறேன் எனது 1 D எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங் ஐ எடுக்கப் போகிறேன் இந்தஸ்ட்ரிங் x 0 மற்றும் x l ஆகிய இரண்டு புள்ளிகளில் பிணைக்கப்பட்டுள்ளது அதனால் அது எனது ஸ்ட்ரிங் அது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு முனைகளில் கட்டப்பட்டிருக்கும் அது எப்படியாவது இடையில் ஊசலாடுகிறது எனவே உங்களிடமிருந்து 12 ஆம் வகுப்பிலேயே இது போன்ற சமன்பாடுகளை தீர்த்துருப்பீர்கள் இந்த வகையான சமன்பாடுகளை ஸ்ட்ரிங்ன் டென்க்ஷனை தீர்க்கவும் இடப்பெயர்ச்சியைக் கணக்கிடவும் பயன்படுத்தினீர்கள் நிறைய தடைகள் உள்ளன இந்த டிஃபரென்ஷியல் சமன்பாட்டில் உள்ள அனைதையும் நாம் உள்வாங்குவோம் இது u இன் இரண்டாவது டெரிவேட்டிவ் என்று என்னிடம் கூறுகிறது u என்பது என்ன எந்த நிலையிலும் ஸ்ட்ரிங் ன் இடப்பெயர்ச்சி x என வைத்துக்கொள்வோம் எனவே ஸ்ட்ரிங் சரி மற்றும் F என்பது அப்லைட் போர்ஸ் ஆகும் எனவே இந்த சமன்பாட்டை எவ்வாறு சரியாகப் பெற்றோம் என்று நாம் கவலைப்பட தேவையில்லை இயக்கவியல் இந்த சமன்பாட்டை எங்களுக்கு வழங்கியுள்ளது இது செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் சரி நீங்கள் முன்னமே பார்க்கலாம் நான் புறக்கணித்தால் என்னை விட முன்னேற வேண்டாம் படிப்படியாக தொடரலாம் குறைந்தபட்சம் அமைவு தெளிவாக இருக்கிறதா ஸ்ட்ரிங் இரண்டு முனைகளில் கட்டப்பட்டுள்ளது எனவே இது எனது டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் எனவே இந்த விஷயத்தில் எனது L ஆபரேட்டர் என்னவாக இருக்கும் மாணவர் d2dx2 அதெல்லாம் சரியானது உண்மையில் எனக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ்வை எழுத எந்த அவசியமும் இல்லை இது ஒரு 1 D என பிரச்னை நான் அதை மொத்த டெரிவடிவாக எழுத முடியும் மற்றும் எனது ϕ தான் u ஆகும் முந்தய ஸ்லைடில் நாம் பார்த்த f என்பது F ஆகும் சரி ஒன் டு ஒன் சிஸ்டத்தை நான் எடுத்துள்ளேன் இந்த பிஸிக்கல் பிரச்னை மற்றும் பௌண்டரி கண்டிஷன்ஸ் என்ன மாணவர் x 0 மற்றும் x இன்னும் ஒரு 0 க்கு சமம் ஆமாம் இது இரண்டு முனைகளிலும் பிணைக்கப்பட்டுள்ளது எனவே பௌண்டரி கண்டிஷன்ஸ் இரு முனைகளிலும் உள்ளன டிஸ்பிலேஸ்மன்ட் u 0 u 0 சரி மாணவர் இது என்ன என்ன விவரிக்கப்பட்டுள்ளது எனவே இவை நீங்கள் சொல்லக்கூடிய நகங்களை நீங்கள் அறிவது போலவும் இந்த இரண்டு புள்ளிகளுக்கிடையில் ஒரு ஸ்ட்ரிங்கட்டப்பட்டிருக்கும் மாணவர் போர்ஸ் அளிக்கப்படுகிறது போர்ஸ் இவ்வாறு அளிக்கப்படுகிறது ஏதேனும் ஒரு கட்டத்தில் எந்த தன்னிச்சையான புள்ளியிலும் நான் சில போர்சை அளிக்கிறேன் அந்த போர்ஸ் ஒரு கட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை அது முழுவதும் பயன்படுத்தப்படலாம் அது f ஆல் வழங்கப்படுகிறது f என்பது x இன் பங்ஷன் என்பது ஸ்ட்ரிங் முழுவதும் பூஜ்ஜியமற்றதாக இருக்கக்கூடும் அதில் நீங்கள் ஒரு பொருளை வைத்திருக்கலாம் எனவே f சரியாக விநியோகிக்கப்படுகிறது எனவே F வடிவம் சரியாக இருப்பதைப் பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை முந்தைய ஸ்லைடில் எங்கள் முக்கிய குறிக்கோள் என்னைக் g கண்டுபிடிப்பதாகும் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எனவே இப்போது கிரீன்ஸ் பங்க்ஷனின் வரையறை என்ன கடைசி ஸ்லைடில் இருந்ததைப் போலவே இது கிறீன் பங்க்ஷனை வரையறுக்க விரும்புகிறேன் d2Gxxdx2xx சில இடங்களில் இதுவும் எழுதப்பட்டிருப்பதைக் காண்பீர்கள் δx − x′ அதே விஷயம் சரி எனவே இந்த பிஸிக்கல் சிக்கலின் வடிவியல் என்ன நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் எனவே இது எனது x அச்சு ஒரு கட்டத்தில் இங்கே x ' நான் ஒரு ஒற்றை புள்ளியில் போர்சை அளித்தேன் நினைவில் கொள்ளுங்கள் வலதுபுறத்தில் இருப்பது ஒரு பூஜ்ஜியமற்றது இது ஒரு டெல்டா செயல்பாடு எனவே x x 'இல் நான் சில போர்சை சரியாகப் பயன்படுத்தினேன் எனவே இந்த போர்சை பயன்படுத்துவதால் ஸ்ட்ரிங் இப்போது வளைந்துவிட்டது இந்த விஷயத்தில் பிஸிக்கல் இன்டர்ப்ரடேஷன் கண்டிப்பாக கடினம் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் நான் ஒரு மிகப் பெரிய சக்தியை மறைந்துபோகும் சிறிய புள்ளியில் பயன்படுத்துகிறேன் எனவே இது போன்ற ஒரு வரைபடத்தை வரைய வேண்டும் சற்றே தவறாக வழிநடத்துகிறது ஏனென்றால் எல்லையற்ற அளவில் நான் காண்பிப்பதன் அர்த்தம் என்னவென்றால் டெல்டா செயல்பாட்டின் மதிப்பு அந்த இடத்தில் முடிவிலி ஆகும் ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கிறது இந்த அமைப்பிற்கு ஒரு போர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது என்பதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு பிரதிநிதித்துவம் மற்றும் சிஸ்டத்தின் ரெஸ்பான்ஸை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் அதையே நாங்கள் இங்கு செய்வோம் எனவே இந்த ரெஸ்பான்ஸும் அதே பௌண்டரி கண்டிஷன்களை பின்பற்றும் இது ஒரு சரி என்று நாங்கள் கருதுகிறோம் இது சிக்கலைத் தீர்க்க எங்களுக்கு உதவுகிறது அதன்பிறகு நீங்கள் ஒரு நிலையான சமன்பாட்டைப் பெறுவீர்கள் எனவே இதே பௌண்டரி கண்டிஷன்களை நாம் என்ன சொல்ல முடியும் G0 x′ 0 Gl x' 0 ஏனெனில் ஸ்ட்ரிங் அங்கே பிணைக்கப்பட்டுள்ளது நாம் விரும்பினால் நாங்கள் இப்போது போகிறோம் சாதாரணமாக சொல்ல x x′ இந்த டெல்டா பங்க்ஷனில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அனைத்தும் சரி சிஸ்டம் தெளிவாக உள்ளது இனி அதை தீர்க்க வேண்டியதுதான் எனவே அதை ஸ்பாட்டியல் டொமைனிலேயே நேரடியாக தீர்ப்போம் முதல் படி என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்கான குறிப்புகள் ஏதேனும் உண்டா இந்த சமன்பாட்டை இங்கே பார்க்கும்போது அதைப் பற்றிய கடினமான பகுதி என்னவென்றால் டெல்டா பங்ஷனாகும் சரி இது சில சிரமங்களை முன்வைக்கும் வகையில் செயல்படப் போகிறது எனவே நான் எதையாவது தீர்க்க விரும்பினால் முதலில் நான் செய்ய முயற்சிப்பது டெல்டா பங்க்ஷன் இல்லாத சந்தர்ப்பத்தை கருத்தில் கொள்வதுதான் அது எப்போது நிகழ்கிறது என்றால் மாணவர் x என்பது x x′சரி எனவே நாம் என்ன செய்வோம் என்றால் x x′ஆக இருக்கும்போது இதைத் தீர்ப்போம் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமன்பாடு இங்கே அது வெறுமனே சரியாகிறது எனவே கேபிட்டல் G ஆக இருக்க வேண்டும் எனவே ஒரு செயல்பாட்டின் செகன்ட் டெரிவேடிவ் 0 ஆகும் இது எந்தெந்த கோஆர்டினேட் கலின் அடிப்படையில் இந்த டெரிவேட்டிவ்வை நான் எடுக்கிறேன் பிறைமுட் அல்லது அன்பிறைமுட் unprimed மாணவர் அன்பிறைமுட் அன்பிறைமுட் இது ஒரு எளிய பகுப்பாய்வு தீர்வைக் கொண்டிருக்கிறதா ஆம் அது என்ன மாணவர் இது நேரியல் நேரியல் செயல்பாடு சரியானது எனவே இது வெறுமனே G x x ′ Ax B சரியானது என்று நான் சொல்ல முடியும் எனவே இந்த நிலைமை x x′இரண்டு சாத்தியமான வழிகளில் இரண்டில் நிகழலாம் ஒன்று x x′ மற்றொன்று x x′ சரி நான் இதை வரைவேன் எனவே மீண்டும் இங்கே இது என் x இது எனது நீளம் l இது 0 மற்றும் இங்கே சில புள்ளிகள் x 'இது தான் பிஸிக்கல் நிலைமை சரி எனவே நான் கருத்தில் கொள்ளும்போது x x′ நான் என்ன வகையான தீர்வை எழுத முடியும் அதனால் G x x′ இரண்டு நிகழ்வுகள் அங்கே உண்டு இரண்டு நிகழ்வுகளிலும் முதல் வழக்கு தீர்வு Ax B சரி ஆனால் இந்த A மற்றும் B கள் இருக்கும் இடதுபுறத்தில் ஒரே மாதிரியாக இருங்கள் மற்றும் வலதுபுறம் இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே நான் இதை எழுதுவேன் Gx x′A1x B1x x′ மற்றும் Gx x′A2xB2x x′ சரி நான் தெளிவாக இருக்கிறேன்x x′ இப்போது சரி எனவே இதை யாரும் வாதிட முடியாது இந்த இரண்டு நிகழ்வுகளிலும்என்னிடம் ஒரு ஹோமோஜெனோஸ் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் உள்ளது இது G′′ 0 விந்தையானது இருபக்கமும் லீனியராக இருக்கும் எனவே இந்த சிக்கல் எத்தனை மாறிகள் உள்ளன எத்தனை அந்நோன்கள் உள்ளன மாணவர் 4 4 அந்நோன்கள் சரி எனவே பௌண்டரி கண்டிஷன்ஸ்களை பயன்படுத்துவோம் ஏனெனில் இது தீர்க்க எங்களுக்கு உதவும் ஏற்கனவே நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லலாம் இங்கே இடது புறம் x மற்றும் x' இன் பங்ஷனாகும் வலது புறம் x இன் பங்க்ஷன் மட்டுமே என்று தெரிகிறது எனவே இந்த மாறிலிகள் A மற்றும் B ஆகியவை x இன் பங்க்ஷன்களாக இருக்கும் அவை இப்போது நீங்கள் சரியாக எதிர்பார்க்கலாம் அது பௌண்டரி கண்டிஷநிலிருந்து வரும் எனவே நாம் விண்ணப்பிக்கக்கூடிய முதல் பௌண்டரி கண்டிஷன் x 0 இல் உள்ளது எனவே நான் சமன்பாடு 1 ஐ தேர்வு செய்வேன் x 0 1 வது வழக்கில் சரியானது எனவே இது 1 வது வழக்கு இது 2 வது வழக்கு எனவே அது எனக்கு என்ன சொல்கிறது இதன் அர்த்தம் என்ன மாணவர் A1× 0 B1 0 மாணவர் B1 என்பது 0 A1 பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது சரி அடுத்த கண்டிஷன் x l ல் நடக்கும் சரி இங்கே சொல்கிறேன் அதாவது A2l B2 0 சரி அதனால் நான் அதை B2 A2 என்று சொல்ல முடியும் சரி மற்ற விஷயம் என்னவென்றால் ஸ்ட்ரிங் உடையாது என்று பிசிக்கல்லாக எதிர்பார்க்கலாம் எனவே இது தொடர்ச்சியான சரியான சமன்பாடு எனவே தொடர்ச்சியான சமன்பாடு நான் அழுத்தத்தை அளித்த புள்ளியில் நடக்கும் மற்ற இடங்களில் சொற்பமாக நடக்கும் எனவே இது x x' ல் நிகழ்கிறது எனவே அது எதனை குறிக்கிறது என்றால் இந்த இரண்டு சமன்பாடுகளும் எனக்கு என்ன சொல்கின்றன எனவே B1 எப்படியும் 0 x 'இல் இடது புறம் என்ன மாணவர் A1 A1x′ ஆமாம் ஆனால் நாங்கள் ஒரு தொடர்ச்சியைப் பெற முயற்சிக்கிறோம் இவற்றை இங்கு பெற x x′ ஐப் பயன்படுத்துகிறோம் ஆனால் எனக்கு என்ன தீர்வு கிடைத்தாலும் எனவேx′ இன் இடதுபுறம் மற்றும் x′ இன் வலதுபுறத்தில் ஸ்ட்ரிங் இருக்கும் அது திடீரென ஷூட் அப் ஆகாது அது ஒரு ஸ்ட்ரிங் அதை உடைக்க முடியாது எனவே இந்த இடது வரம்பு மற்றும் வலது வரம்பு ஆகியவற்றை அமைக்கப் போகிறேன் இதனால் தொடர்ச்சியான செயல்பாட்டைப் பெறுவோம் எனவே இது ஒரு இடது புறம் இது வழக்கு 1 இலிருந்து வந்தது அது வலது வரம்புக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே வலது வரம்பு எனக்கு என்ன கொடுக்கப் போகிறது மாணவர்A2x ′ B2 A2 மற்றும் B2இதைப் பொறுத்தவரை நான் மாற்ற முடியும் எனவே இது எனக்கு x′ l ஐ தரும் அதனால் அது எனக்கு சொல்கிறது A2 A1 x′ l சரி எனவே நான் 4 மாறிகள் மூலம் தொடங்கினேன் இந்த 4 மாறிகள் இடையே இதுவரை எத்தனை உறவுகள் உள்ளன 3 சரி எனவே எனக்கு a b மற்றும் c உள்ளது எனவே இதுவரை மூன்று நிபந்தனைகள் என்னவென்றால் உண்மையில் போதுமானதாக இல்லை எனக்கு இன்னும் ஒரு உறவு தேவை ஏனென்றால் முழு பிரச்சனையையும் பற்றிய முழு தகவலை நான் முடிக்க வேண்டும் அந்த 4 வது நிபந்தனை என்னவாக இருக்கும் நாங்கள் தொடர்ச்சியை இம்போஸ் அந்த தொடர்ச்சியானது டிபரென்ஷியல் சமன்பாட்டை நேரடியாகக் கையாண்டதா இல்லை நான் அதை சமன் செய்த தீர்வின் வடிவத்தை எடுத்தேன் எனவே நாம் இன்னும் கையாளப்படாத கடினமான பகுதி என்ன மாணவர் xx'இல் உள்ள டிபரென்ஷியல் சமன்பாடு எனவே இப்போது எங்களுக்கு வேறு வழியில்லை இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் எனவே நாம் அடுத்து செய்கிறோம் இறுதி தந்திரம் என்ன எனவே என்னிடம் G′′x − x′ δx − x′ உள்ளது சரி எனவே செகண்ட் டெரிவேட்டிவ்வை இன்டெகிரேட் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் செகண்ட் டெரிவேட்டிவ்வை இன்டெகிரேட் செய்வது எனக்கு முதல் டெரிவேட்டிவ்வை கொடுக்கும் வெளிப்படையாக எனவே இதை நான் இரு பக்கங்களிலும் இதை உள்ளுணர்வாக இன்டெகிரேட் செய்தால் நான் என்ன பார்ப்பேன் இடது கை பக்கம் எனக்கு முதல் டெரிவேட்டிவ்வை கொடுக்கும் மாணவர் வலது பக்கம் எனக்கு என்ன கொடுக்கும் மாணவர் 1 1 சரி அது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று எனவே நாம் இன்டெகிரேட் செய்வோம் ஆனால் இன்டெகிரேட் செய்ய கூடிய பகுதி எதுவாக இருக்கும் மாணவர் எனவே இது எனது x ' எனவே நான் எந்த பகுதியை இன்டெகிரேட் செய்தாலும் நான் இங்கிருந்து இங்கு வரை இன்டெகிரேட் செய்தாலும் ஏதாவது பயன் இருக்கிறதா இல்லை ஏனென்றால் நான் எந்தவொரு உறவையும் பெறப் போவதில்லை இந்த பங்ஷன் அங்கேயே தொடர்கிறது ஆனால் மறுபுறம் எல்லாவற்றையும் அழித்துவிட்டேன் மறுபுறம் நான் இங்கிருந்து இங்கே இன்டெகிரேட் செய்தால் சுவாரஸ்யமான ஒன்று நடக்கும் சரி எனவே இப்போது இன்டெகிரேட் செய்வோம் எனவே இது என்னுடையது நான் இன்டெகிரேட் செய்ய போகிறேன் x′ εx′ε G′′x x′dx நான் கம்பியின் நீளத்தை இன்டெகிரேட் செய்தால் எனவே ஒருங்கிணைப்பின் மாறி x ஆகவே இருக்கும் அது பின்னர் x′ εx′εx x′dx இவ்வாறு மாறும் எனவே இடது புறம் எனக்கு என்ன தருகிறது மாணவர் G' அது எனக்கு G' ஐ கொடுக்கும் இரண்டாவது டெரிவேட்டிவ்வின் இன்டெகிரெல் எனக்கு முதல் டெரிவேட்டிவை கொடுக்கும் ஆகவே இது எனக்கு G′x x′|x′ εx′ε ஐ கொடுக்கும் மற்றும் எனக்கு வலது கை பக்கத்தில் எனக்கு கிடைப்பது மாணவர் 1 ஒன்று சரி நான் இன்டெகிரேஷனில் சிங்குலாரிட்டியை இணைக்கிறேன் எனக்கு இடது கை பக்கத்தில் இருப்பதன் மதிப்பு என்னவென்று தெரியுமா ஆகவே இடது கை பக்கம் இதைத்தான் கொடுக்கும் ஆக அது G' இரண்டு வழக்குகளிலும் G' என்னவாக இருக்கும் A1 மற்றும் A2 சரி இதற்காக x x′ and x x′ சரி ஆக இது எனக்கு A2 − A1 1 ஐ கொடுக்கும் ஆகவே இது எனக்கு தேவைப்பட்ட நான்காவது உறவாகும் எனவே இதை நான் எளிமைப்படுத்த முடியும் நான் பெறும் இறுதி வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு கூறுவேன்A1 x ′ l l மற்றும் A2 x ′ l சரி எனவே நான் இயற்கணிதத்தை பயன்படுத்தி இங்கே செய்துள்ளேன் இவற்றுடன் நான் இந்த உறவைக் கொண்டிருந்தேன் c இந்த உறவை நான் இரண்டு சமன்பாடுகள் மற்றும் இரண்டு மாறிகள் ஆகியவற்றுடன் ஒன்றாக இணைத்தேன் ஒன்றில் இரண்டை அகற்றி சரியானதை வழங்கியதன் அடிப்படையில் அதை இங்கிருந்து பெற முடியும் ஆகவே எனக்கு இங்கே இறுதியான விடை கிடைக்கிறது நான் மீண்டும் எழுதுகிறேன் அதாவது எனக்கு இரண்டு வழக்குகள் இதற்காக வேண்டும் அவை x x′ மற்றும் x x′ ஆகும் எனவே முதல் வழக்கில் இது Gx x′ x′ llx x x′ எனவே நான் எல்லை நிபந்தனைகளைப் பயன்படுத்துவது அவ்வளவு கடினம் அல்ல நான் இம்பெல்ஸை எங்கு வைத்திருக்கிறேன் என்ற தகவலைப் பயன்படுத்தினேன் என்ற உண்மையைப் பயன்படுத்தினேன் அதற்கான பதிலைப் பெற்றேன் எனவே இறுதி தீர்வாக நான் என்ன எழுதுவேன் இறுதி தீர்வு u டிஸ்பிலேஸ்மண்ட் சரி

எனவே இம்பல்ஸ் ரெஸ்பென்ஸ்களின் முழு மெஷினரியையும் நான் பயன்படுத்தினேன் அதற்கு ஒரு புதிய பெயர் கிரீன்ஸ் பங்ஷன் மற்றும் கிரீன்ஸ் பங்க்ஷனை எவ்வாறு கணக்கிடுவது என்பதற்கான எளிய 1 D எடுத்துக்காட்டில் காண்பித்தேன் இப்போது உங்கள் ஆபரேட்டர் இங்கே இருந்தால் இந்த ஆபரேட்டர் வேறுபட்டதாக இருந்தால் எல்லா கணக்கீடுகளும் மாறும் ஆனால் யோசனை அதேவாகத்தான் இருக்கும் சரி எனவே இது உங்கள் மிக எளிய 1 டி எடுத்துக்காடாகும்